கரண்ட் மிர்ரரை உணரும் போது வடிகால் மின்னழுத்தம் மீண்டும் வாயிலில் செலுத்தப்படுவதை பார்த்தோம் இதனால் அடிப்படை வடிகால் பின்னூட்ட கட்டமைப்பை நாம் சந்தித்தோம் இப்போது இந்த அமைப்பு அடிக்கடி நிகழ்கிறது எனவே இதைப் கவனிக்க சிறிது நேரம் செலவிடுவோம் இப்போது MOS டிரான்சிஸ்டரில் மூன்று டெர்மினல்கள் உள்ளன இந்த இணைப்புடன் நீங்கள் அதை இரண்டு முனைய உறுப்புகளாகக் கருதலாம் எனவே நான் இந்த MOS டிரான்சிஸ்டரை ஒரு பெட்டியில் வைத்து இரண்டு டெர்மினல்களை மட்டுமே வெளியே கொண்டு வர முடியும் மேலும் டெர்மினல்களில் ஒன்று வடிகால் மற்றும் கேட் இரண்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இதை இரண்டு முனைய உறுப்புகளாகக் கருதினால் மேலும் கேட் மின்னழுத்தம் நேர்மறை என்று நமது வழக்கமான அனுமானங்களைச் செய்வோம் எனவே இந்த அமைப்பு பூரிதமாக இருக்கும் அல்லது முற்றிலும் துண்டிக்கப்படும் அது ட்ரையோட் பகுதியில் இருக்க முடியாது ஏனெனில் அது ட்ரையோட் அல்லது லீனியர் பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்றால் VDS என்பது VGS VT ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் எங்களிடம் VDS VGS உள்ளது எனவே நேர்மறை வாசல் மின்னழுத்தங்கள் VT க்கு இது சாத்தியமில்லை இப்போது இந்த தனிமத்தின் I V பண்புகளை மட்டும் திட்டமிடுவோம் அதை இரண்டு முனைய உறுப்புகளாகக் கருதுகிறோம் நம்மிடம் மின்னழுத்தம் V மற்றும் கரண்ட் I உள்ளது நான் I V குணாதிசயங்களைத் திட்டமிட்டால் V 0 க்கு மட்டுமே அதைத் திட்டமிடுவேன் ஏனெனில் MOS டிரான்சிஸ்டரின் மாதிரியானது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும்போது மட்டுமே செல்லுபடியாகும் எனவே 1 2 3 4 V என்று வைத்துக் கொள்வோம் இப்போது nCoxஎன்பது µA V2 மற்றும் VT என்பது 1 V ஆக இருக்கும் அதே டிரான்சிஸ்டரைப் பார்க்கிறேன் எனவே இந்த மின்னழுத்தம் என்றால் அது மிகவும் தெளிவாக உள்ளது V என்பது 1 V க்கும் குறைவாக உள்ளது VGS என்பது 1 வோல்ட்டை விட சிறியதாக இருப்பதால் மின்னோட்டம் பாய முடியாது மேலும் டிரான்சிஸ்டர் துண்டிக்கப்பட்டுள்ளது அதற்கும் அப்பால் அது செறிவூட்டலில் இருப்பதால் அது I nCox2 என்று கூறும் சதுர விதி சமன்பாட்டைப் பின்பற்றுகிறது இந்த விஷயத்தில் இந்த கர்ரன்ட் I ID அடிப்படையில் இந்த தற்போதைய I மற்றும் VGS ஆகும் எனவே இது சதுர விதி சமன்பாட்டைப் பின்பற்றுகிறது எனவே இது 2 V இன் VGS அது 50 µA ஆக இருக்கும் எனவே இது µA இல் பட்டம் பெற்றதாக வைத்துக் கொள்வோம் 3 V இல் அது 200 μA ஆக இருக்கும் 4 V இல் 450 µA மற்றும் பல எனவே இவை டிரான்சிஸ்டரின் I V பண்புகள் நீங்கள் நினைவுபடுத்தும் இது டையோடை நினைவூட்டுகிறது டையோடில் சில குணாதிசயங்களும் இருந்தன அங்கு சில புள்ளிகள் வரை மிகக் குறைந்த மின்னோட்டம் இருந்தது அதன் பிறகு மின்னோட்டம் அதிகரிக்கிறது இப்போது உண்மையான டையோடைப் பொறுத்தவரை அது அதிவேகமாக அதிகரிக்கிறது ஆனால் இங்கே அது ஒரு சதுர விதியை மட்டுமே அதிகரிக்கிறது ஆனால் இது ஒருவிதத்தில் நாம் நினைக்கலாம் இது இரு முனைய உறுப்பு இது டையோடு ஆகும் எனவே இந்த இணைப்பு ஒரு டையோடு இணைப்பு அல்லது இந்த டிரான்சிஸ்டர் வடிகால் மற்றும் வாயில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் டையோடு இணைக்கப்பட்ட டிரான்சிஸ்டர் என அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் இதை பல இடங்களில் சந்திக்கிறீர்கள் உங்களிடம் இந்த குணாதிசயம் உள்ளது இது ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வீழ்ச்சியைப் பெறுவதற்குப் பயன்படுத்தப்படலாம் அல்லது சில சார்பு மின்னழுத்தங்களைப் பெறுவதற்குப் பயன்படுத்தப்படலாம் இப்போது இதன் அதிகரிப்பு படம் ஏற்கனவே நமக்குத் தெரிந்திருக்கும் தற்போதைய கண்ணாடி சார்புடன் பொதுவான மூல பெருக்கியை பகுப்பாய்வு செய்யும் போது அதைக் கணக்கிட்டோம் எனவே அது குறிப்பிட்ட இயக்க புள்ளி I மற்றும் V மற்றும் அந்த இயக்க புள்ளியை சுற்றி நம்மிடம் என்ன இருக்கும் MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சமிக்ஞை மாதிரியின் அடிப்படையில் நீங்கள் அதை எழுதினால் இது கேட் வடிகால் மற்றும் ஆதாரம் இது VGS இது gmVGS மற்றும் கேட் வடிகால் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் கேட் மூலமாகவோ அல்லது வடிகால் மூலமாகவோ அது ஒன்றுதான் இது மதிப்பு 1 gm மின்தடையத்திற்குச் சமம் இது நமக்கு முன்பே தெரியும் நாங்கள் அதை பகுப்பாய்வு செய்துள்ளோம் இல்லையெனில் நீங்கள் இங்கே ஒரு சோதனை மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் அங்கு என்ன பாய்கிறது என்பதைப் பார்க்கவும் விகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் எனவே டையோடு இணைக்கப்பட்ட டிரான்சிஸ்டருக்கு ஒரு gm மதிப்பின் மின்தடையானது அதிகரிக்கும் சமமானதாகும் மற்றும் gm இயக்க புள்ளியில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் செறிவூட்டல் பகுதியில் டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு கடத்துத்திறனையும் நீங்கள் சேர்க்கலாம் நீங்கள் அதைச் சேர்த்தால் இதற்கு இணையாகத் தோன்றும் இது ஒரு எதிர்ப்பு rds ஐக் கொண்டிருக்கும் இது கடத்துத்திறன் gds இன் பரஸ்பரமாகும் மேலும் முழு விஷயமும் 1gm gds மதிப்புள்ள ஒற்றை மின்தடையத்திற்குச் சமமாக இருக்கும் கடத்தல்கள் இணையாக இருப்பதால் அவை சேர்க்கின்றன எலக்ட்ரானிக் சர்க்யூட்களில் பல சூழ்நிலைகளில் டையோடு இணைக்கப்பட்ட டிரான்சிஸ்டரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இது பெரிய சமிக்ஞை மற்றும் சிறிய சமிக்ஞை நடத்தை என்பதை அறிவது பயனுள்ளது